காலை வணக்கம் நாம் கட்டுமானத்தின் ஸ்ட்ரென்த் உடன் தொடர்கிறோம் அவுட் ஆஃப் பிளேன் கபாஸிட்டியை ஆய்வு செய்து முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்ததை கம்ப்ரெஸ்ஸன் ஆகக் கூறுகிறோம் அங்கு நாம் இரண்டு அணுகுமுறைகளைப் பயன்படுத்தி வருகிறோம் ஒன்று கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ் அங்கு நாம் செக்சன் பிஹேவியர் ஐ இறுதி வரை லீனியர் எலாஸ்டிக் என ஆய்வு செய்கிறோம் மற்றும் அடிவாரத்தில் ஏற்படும் கிராக் மற்றும் மிட் ஹெயிட்டில் ஏற்படும் கிராக் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் விரும்பும் வழியில் நான் லீனியர் தன்மையை அறிமுகப்படுத்துவதன் அடிப்படையில் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் உறவைப் பெறுகிறோம் ஆனால் செக்சனின் பண்புகள் கம்ப்ரெஸ்ஸனில் லீனியர் எலாஸ்டிக் உடன் தொடர்ந்தன அது ஒரு அணுகுமுறையாகும் இரண்டாவது அணுகுமுறை மீண்டும் பெண்டிங் அனாலிசிஸ் கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ் ஆனால் செக்சன் இப்போது நான் லீனியர் எனவே இவையே கடந்த விரிவுரையில் நாம் பார்த்த இரண்டு அணுகுமுறைகள் எனவே கம்ப்ரெஸ்ஸன் ஆக தோல்வி வரை ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் லீனியர் எலாஸ்டிக் ஸ்டேட் உடன் கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ்ஸைப் பார்க்க வேண்டும் பின்னர் நாம் பேஸ்ஸை நிறுத்தி டாப் சப்போர்ட் ஐக் கருத்தில் கொண்டால் சப்போர்ட்லிருந்து லேட்டரல் ரெஸ்ட்ரைன்ட் வருகிறது தோல்வி வரை லோட் ரெசிஸ்டன்ஸ் முன்னேற்றத்தைப் பார்த்தால் நீங்கள் ஒரு போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஐப் பார்க்கிறீர்கள் மிட் ஹெயிட் டெல்டாவில் லேட்டரல் டெப்லெக்சனுக்கு லேட்டரல் லோட் பயன்படுத்தப்பட்டது எனவே இந்த கிராபில் உள்ள கிரிட்டிக்கல் புள்ளிகளைப் பார்ப்போம் இது லோடிங் மற்றும் இன்எலாஸ்டிசிடி இன்பல்வேறு கட்டங்களில் நாம் ஆய்வு செய்த முக்கியமான புள்ளிகள் எனவே ஸ்டேஜ் a அங்கு க்ராவிட்டி போர்ஸ் இருப்பதை மட்டுமே கருத்தில் கொள்கிறோம் அடிவாரத்தில் யூனிபார்ம் கம்ப்ரெஸ்ஸன் அடித்தளம் சரி செய்யப்பட்டது மற்றும் டாப் சப்போர்ட்டில் லேட்டரல் ரெஸ்ட்ரைன்ட் உள்ளது லேட்டரல் போர்ஸ்கள் அமைப்பில் செயல்படுவதால் முதலில் உங்களுக்கு டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பெண்டிங்கால் உருவாகும் இந்த டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கம்பிரஷன்னால் ரத்து செய்யப்படுகின்றன விண்ட் பிரஷர் அல்லது லேட்டரல் போர்ஸ்கள் குறைவாக இருக்கும் வரை அவுட் ஒப்பி பிளேன் லோட் ஆல் ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சுவரில் செயல்படும் பரவலான லோட் சுவரில் பெண்டிங் கிராஸ் செக்சனில் பதற்றம் ஆகியவற்றை ஏற்படுத்துவதால் அவை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆல் ரத்து செய்யப்படும் ஆனால் நீங்கள் அதை லிமிட்டிங் கேஸ்க்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் லிமிட்டிங் கேஸ்சில் இன்னும் டென்சில் ஸ்ட்ரெஸ் இல்லாத நிலையில் முழு கிராஸ் செக்சனும் கம்ப்ரெஸ்ஸனில் உள்ளது ஆனால் அது கம்ப்ரெஸ்ஸனில் இருக்கும் முழு கிராஸ் செக்சனுக்கு ஒத்த விண்ட் பிரஷர் என்னவாக இருக்கும் என்பதைக் லிமிட்டிங் கேஸ்சில் கொடுக்கிறது லேட்டரல் போர்ஸ் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முதல் கிராக் வலதுபுறம் தொடங்குவதைக் காண்கிறோம் இந்த அனுமானத்தின் கீழ் அமைப்பில் ஏற்படும் எலாஸ்டிஸிட்டியில் இதுவே முதன்மையானது எனவே லோட் ரெசிஸ்டன்ஸ் அதைத் தாண்டி விறைப்புத் தன்மையைக் குறைக்க வேண்டும் அதாவது அமைப்பின் விறைப்புத் தன்மை குறைப்பு எனவே நமது லோடிங்கின் ஸ்டேஜ் c என்பது அடிவாரத்தில் முதல் கிராக் தொடங்கப்பட்டு சுவரில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ் ஆக பரவத் தொடங்கும் போது சுவரில் செயல்படும் அப்பிளைட் போர்ஸ் அதிகரிக்கிறது எனவே இந்த கட்டத்தில் அமைப்பு ஒரு ப்ராப்ட் கான்டிலீவராக வேலை செய்வதை நிறுத்துகிறது மற்றும் சுவரில் பின்னெட் பின்னெட் பௌண்டரி கண்டிஷன் ஆக வேலை செய்யத் தொடங்குகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ளத் தொடங்க வேண்டும் எனவே மேக்ஸிமம் மொமென்ட் இப்போது சுவரின் மிட் ஹெயிட்டிற்கு நகரும் மற்றும் லோடிங் தொடரும் போது நீங்கள் மிட் ஹெயிட்டில் கிராக் துவக்கத்தை பெறுவீர்கள் மேலும் இது சுவரின் அதிகபட்ச லோட் தாங்கும் கபாஸிட்டியுடன் ஒத்திருக்கும் ஒரு கட்டமாகும் ஏனெனில் மிட் ஹெயிட்டில் கிராக் ஏற்பட்டால் அது அடிப்படையில் பெரிய சிதைவுகளுடன் மட்டுமே எதிர்க்கப் போகிறது ஆனால் அந்த கட்டத்தில் கூடுதல் கபாஸிட்டி கிடைக்காது அந்த கட்டத்தில் ரிசர்வ் கபாஸிட்டி கிடைக்காது இந்த அனுமானத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த கிராஸ் செக்சனில் உள்ள கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகவும் க்ரிட்டிக்கல் செக்ஷன் லீனியர் ஆகவும் எலாஸ்டிக் லீனியர் ஆகவும் இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து கருதுகிறோம் எனவே டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த கட்டத்தில் கருதப்பட வேண்டும் லேட்டரல் போர்ஸ் அதிகரிக்கப்படுவதால் அதன் முனைகளிலும் மிட் ஹெயிட்டிலும் சுழலும் இரண்டு திடமான பிளாக் வடிவில் முழுமையான மெக்கானிசம் பார்மேசனைப் பெறுவீர்கள் லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது குறைந்தபட்சம் கிராஸ் செக்சன் திக்னஸ் t ஐ விட கூடும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் நடக்கிறது எனவே சுமார் 0 5 t அளவில் நீங்கள் இன்ஸ்டபிலிடி காரணமாக அமைப்பில் ஃபெயிலியர் பெற வேண்டும் எனவே இந்த வழியில் நாம் உண்மையில் இன்எலாஸ்டிசிஐடி இரண்டையும் கருத்தில் கொண்டுள்ளோம் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் லீனியர் எலாஸ்டிக் தன்மை கொண்டவை என்ற அனுமானத்தின் கீழ் இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் இருப்பது ஒரு நான் லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் ஒரு நான் லீனியர் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உறவு அதாவது இறுதியில் கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ் எனவே இது நாம் பார்த்த ஒன்று மற்றும் சுவரில் ஏற்படத் தொடங்கும் கூடுதல் மொமெண்ட்ஸ் உள்ளன அதாவது லீவர்ட் பக்கத்தை நோக்கி ஹின்ஜ் இடம்பெயர்வதால் கூடுதல் மொமெண்ட்ஸ் சுவரில் வருகின்றன எனவே முந்தைய விரிவுரையில் அந்த அம்சங்களை ஆராய்ந்தோம் எவ்வாறாயினும் அடிவாரத்தில் சுவர் பிணைக்கப்படவில்லை என்று நாம் கருதினால் அடித்தளத்தில் நாம் முதலில் கருதிய பொருத்தம் வெவ்வேறு நிலைமைகளுக்கு கிடைக்கவில்லை ஏற்கனவே கிராக் இருந்தால் அது இந்த வழியைப் பின்பற்றாது அடிப்பகுதியில் கிராக் உருவாகவில்லை இங்கே a லிருந்து c வரை பார்த்தோம் அதற்குப் பதிலாக விறைப்புத்தன்மையில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இந்தப் பகுதி மிட் ஹெயிட்டில் கிராக் ஏற்படத் தொடங்கியவுடன் அதுவே அடிப்படையில் நாம் அனுமானிக்க வேண்டிய முதல் நான் லீனியாரிட்டி ஆரம்ப நிலையில் உள்ள பௌண்டரி கண்டிஷன்களாக சுவர் ஹின்ஜ்ட் ஹின்ஜ்ட் என்று ஒரு அனுமானத்துடன் தொடங்குகிறோம் எனவே முதல் வழக்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய சாத்தியமான வேறுபாடு இதுவாகும் இரண்டாவதாக பேஸ் பிக்ஸிட்டி இருப்பதால் உங்களிடம் சில ரிசர்வ் கபாஸிட்டி உள்ளது எனவே அது சிதறக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றல் அது ஒரு சூழ்நிலையுடன் ஒப்பிடும்போது நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அங்கு நீங்கள் மேலேயும் கீழேயும் ஹின்ஜ்ட் ஹின்ஜ்ட் என்று கருதுகிறீர்கள் எனவே கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் லீனியர் எலாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் உடன் கன்வென்ஷனல் பென்டிங் அனாலிசிஸ் மூலம் கணக்கிட வேண்டும் நாம் கருதி ஆராயக்கூடிய சாத்தியமான வேறுபாடு இதுதான் எவ்வாறாயினும் குறிப்பாக இறுதியில் கிராஸ் செக்சனில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நான் லீனியர் ஆகக் கருதப்படலாம் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் சுவரில் உள்ள மொமெண்ட் மற்றும் பெண்டிங்கை மதிப்பிட வேண்டுமா என்பதை நாம் ஆராய்ந்தோம் கிராஸ் செக்சனில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எவ்வாறு எழுதுவது என்று ஆராய்ந்தோம் மற்றும் இறுதி ஸ்டேஜ் வரை நாம் அதே செயல்முறையைப் பின்பற்றுகிறோம் ஆனால் அதையும் மீறி ஒரு ரெக்ட்டாங்குலார் ஸ்ட்ரெஸ் பிளாக் ஐ நாம் கருதுகிறோம் இது கம்ப்ரெஸ்ஸனில் உள்ள பொருளை மென்மையாக்குவதன் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன் பராபோலிக் டிஸ்ட்ரிபியூஷன்னை மாற்றுகிறது எனவே இது வேறு வழி இதில் பார்மசனை முடிக்கும் இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையில் நாம் கொண்டிருந்த இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் சுவரில் பின்னெட் பின்னெட் சூழ்நிலையில் தொடங்குவதைப் பார்த்தோம் எனவே நீங்கள் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் உறவை ஆராய்ந்தால் அமைப்பில் மென்மையாக்கம் மற்றும் தோல்வியைப் பெறுவீர்கள் மற்றும் பிரைமரி டிஃபரென்ஸ் உச்சத்திற்கு அருகில் உள்ளது உச்சக்கட்டத் கபாஸிட்டியை அடையும் போது நீங்கள் மென்மையாக்கும் நடத்தையை உருவாக்குகிறீர்கள் மற்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்த மல்டி லீனியர் வளைவுதான் நீங்கள் பெறுவது இதுதான் அடிப்படை வேறுபாடு ஏனெனில் இறுதியில் நாம் கொண்டு வரக்கூடிய நான் லீனியர்யின் அனுமானம் தான் நாம் கணக்கீடுகளில் கொண்டுவருவது ஆக இதுவரை நாம் பார்த்தது இதுதான் இப்போது நாம் ஆராயத் தொடங்குவது ஒரு பண்டமென்டல் மெக்கானிசம் ஆகும் இது ஆர்ச்சிங் ஆக்சன் ஆன அவுட் ஆஃப் பிளேன் திசையில் உள்ள லேட்டரல் லோட் சுமந்து செல்லும் கபாஸிட்டியை அதிகரிக்க அனுமதிக்கிறது எனவே ஆர்ச்சிங் ஆக்சன் என்பது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் அந்த நிபந்தனைகள் இல்லை என்றால் ஆர்ச்சிங் ஆக்சன் நிகழப் போகிறது என்று கருதுவது தவறானது ஏனெனில் ஆர்ச்சிங் ஆக்சன் கட்டுமான சுவரின் அவுட் ஆப் பிளேன் பெண்டிங் இல் லோட் சுமக்கும் கபாஸிட்டியை கணிசமாக அதிகரிக்கும் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது ஒரு கணத்தில் அந்த உருவத்தை விரிவாக ஆராய்வோம் இப்போது விண்ட் போர்ஸஸ் அல்லது இன்னர்சியல் போர்ஸ்களால் சுவரில் லோட் ஏற்றப்படும் சூழ்நிலையைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் ஹரிசாண்டல் பெண்டிங்கை ஆராய்வோம் எனவே சுவரின் நீளத்தைப் பார்ப்பதில் நான் ஆர்வமாக உள்ளேன் சுவரின் மொத்த நீளம் l மற்றும் அசல் சூழ்நிலையில் சுவர் நேராக உள்ளது ஆனால் சுவரில் பேஸ் லோட் ஏற்றத் தொடங்கும் போது சுவர் பிளேன்ற்கு அல்லது அவுட் ஆஃப் பிளேன்ற்கு செங்குத்தாக அமையும் சுவர் டெப்லெக்சன் தொடங்கும் போது சப்போர்ட்கள் உறுதியான சப்போர்ட் ஆக இருந்தால் சுவரில் டெப்லெக்சன் ஏற்படும் இப்போது இந்த உறுதியான சப்போர்ட்ன் கான்செப்ட் என்ன என்பதை நான் இங்கே அறிமுகப்படுத்துவது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு கட்டுமான சுவரைக் கருத்தில் கொண்டால் இரண்டு ரிட்டர்ன் சுவர்களைக் கொண்ட அன்ரியின்போர்ஸ்ட் கட்டுமான சுவரைக் கருத்தில் கொண்டால் உங்களிடம் முக்கியச் சுவர் உள்ளது எது அவுட் ஆப் பிளேன் சுவர் மற்றும் இன் பிளேன் சுவர்களில் இருக்கும் இரண்டு ரிட்டர்ன் சுவர்கள் என்பதை கணக்கிடவேண்டும் இணைப்புகள் மோசமாக இருந்தால் ரிட்டர்ன் சுவர்கள் உறுதியான ஆதரவை வழங்க முடியாத அளவுக்கு வலுவாக இல்லாவிட்டால் அவுட் ஆப் பிளேன் சுவர் உண்மையில் இன் பிளேன் சுவர்களால் அதாவது இரண்டு ரிட்டர்ன் சுவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதாக நீங்கள் கருத முடியாது அது ஒரு சூழ்நிலை மற்ற சூழ்நிலை என்னவென்றால் பேனல்களை நிரப்புவதற்கும் இதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு பிரேம்ற்குள் ரியின்போர்ஸ்ட் கான்கிரீட் நெடுவரிசைகளுக்கு இடையில் உட்காரும் ஒரு இன்பில் பேனல் இருந்தால் அவை திடமான சப்போர்ட் ஐ வழங்குவதாகக் கருதலாம் ஏனெனில் அவை நகராத சப்போர்ட்கள் எனவே பேஸ் லோடெட் இன்பில் பேனல் அவுட் ஆப் பிளேன் போர்ஸ்களுக்கு வெளியே உள்ள இனர்சியல் போர்ஸஸஸ் அல்லது விண்ட் போர்ஸ்களால் ஆர்ச்சிங் ஆக்சன்யை உருவாக்கலாம் ஏனெனில் ரியின்போர்ஸ்ட் கான்கிரீட் நெடுவரிசைகள் நகராத ஆதரவாகவோ அல்லது ரிஜிட் சப்போர்ட்கவோ கருதப்படலாம் எனவே இது லோட் தாங்கும் மஸோன்றி கட்டுமானங்கள் மற்றும் இன்ஃபில் ஆகிய இரண்டிற்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாகும் அவை மொமெண்ட் ரெசிஸ்டிங் பிரேம்களில் பகிர்வு சுவர்கள் ஆகும் எனவே ரிஜிட் சப்போர்ட்டின் கருத்து இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இது இரண்டு முனைகளிலும் பொருத்தமாக காட்டப்படுகிறது ஆனால் அது உங்களுக்குக் கிடைப்பதற்கான நிலைமைகள் நிலவுகிறதா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் மீண்டும் தொடங்குவதற்கு ரிஜிட் ஆர்ச்சிங் ஆக்சன் என்று அழைக்கப்படுவதை நாம் ஆராய்வோம் பின்னர் நாம் இடைவெளி ஆர்ச்சிங் ஆக்சன் என்ற கருத்துக்கு செல்வோம் மேலும் அவுட் ஆப் பிளேன் சுவருக்கும் ரிட்டர்ன் சுவர்களுக்கும் இடையில் உங்களுக்கு இடைவெளி இல்லை என்றால் அது நீங்கள் ஆரம்பத்திலேயே வளைவுச் செயலைப் பெறுவதற்கு சாத்தியமாகும் அது ரிஜிட் ஆர்ச்சிங் ஆக்சன் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் ரிட்டர்ன் சுவர்களுக்கும் அவுட் ஆப் பிளேன் சுவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி உருவாகும் பட்சத்தில் ஆர்ச்சிங் ஆக்சன் உருவாகும் முன் அந்த இடைவெளியை மூட வேண்டும் எனவே இந்த ஆர்ச்சிங் ஆக்சன்யை ரிஜிட் மெக்கானிசம் மற்றும் கேப் மெக்கானிசம் கீழ் ஆராய்வோம் ஆனால் முதலில் நாம் ரிஜிட் மெக்கானிசத்தை ஆராய்வோம் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் இந்த அசையாத சப்போர்ட்களுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் இந்த சுவர் திசைதிருப்பத் தொடங்குகிறது லேட்டரல் போர்ஸ்களின் செயல்பாட்டின் காரணமாக சுவர் டெப்லெக்ட் ஆகும் சுவர் நிச்சயமாக திசைதிருப்பப்படும் நீங்கள் கருதும் பௌண்டரி கண்டிஷன்களைப் பொறுத்து நிலையான நிலையான பௌண்டரி கண்டிஷன்களை அனுமானிக்க முடியும் ஆனால் புள்ளி என்னவென்றால் நிலையான நிலையான பௌண்டரி கண்டிஷன்களை நீங்கள் கருதினால் நிலையான முனைகளில் நீங்கள் அதிகபட்ச எதிர்மறை தருணத்தைப் பெறுவீர்கள் மற்றும் அந்த இடத்தில் கிராக் தொடக்கம் ஏற்பட வேண்டும் அதன் பிறகு மிட் ஸ்பான் கிராக் ஏற்படும் எனவே இது சுவரில் இன்எலாஸ்டிஸிட்டியின் பரவல் எவ்வாறு நிகழ்கிறது மற்றும் நீங்கள் கருதிய பௌண்டரி கண்டிஷன்கள் பற்றியது இருப்பினும் சுவர் அதன் இரு முனைகளிலும் சுழல்கிறது மற்றும் மிட் ஸ்பான் கிராக் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அதன் முனைகளில் சுழலும் மற்றும் மிட் ஸ்பான் இடைவெளியில் சுழலும் எனவே அது சுழலத் தொடங்கும் போது சப்போர்ட்கள் அசையாத சப்போர்ட்களாகும் நீங்கள் சுவர் தொடர்பில் இருக்கும் இடங்களில் அவுட் ஆப் பிளேன் சுவர் திடமான சப்போர்ட் உடன் தொடர்பில் இருக்கும் இடங்களில் கிளாம்பிங் போர்ஸஸ் கம்ப்ரெஸ்ஸன் பெறத் தொடங்கும் முதலில் ஒரே மாதிரியான தொடர்பு இருந்தது மற்றும் சுவர்கள் திசைதிருப்பத் தொடங்கும் போது நீங்கள் இந்த கிளாம்பிங் போர்ஸ் களை உருவாக்குகிறீர்கள் எனவே நாம் வேலை செய்யும் முழு அடிப்படையும் இதுதான் இப்போது சுவர் எவ்வளவு திசைதிருப்பப்படுகிறது என்பதைப் பொறுத்து இந்த கிளாம்பிங் போர்ஸஸ் சரியாக அதிகரிக்கத் தொடங்குகின்றன அவை அதிகரித்து அந்த ஹின்ஜ் உள்ள இடங்களில் உள்ள கொத்துகளை நீங்கள் நசுக்கக்கூடிய ஒரு கட்டத்தை அடைகின்றன மேலும் நீங்கள் சுவரின் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நீளத்தைப் பெறலாம் இது குறுக்குவெட்டிலேயே பிளாஸ்டிஃபை அல்லது நசுக்கத் தொடங்குகிறது எனவே உங்கள் ஹின்ஜ் ஒரு புள்ளியில் இருந்து சுவரின் நீளத்தின் மையப்பகுதிக்கு செல்லலாம் அது கம்ப்ரெஸ்ஸன் ப்பட்டு நசுக்கப்படுகிறது சரி எனவே அடிப்படையில் அடிமட்டக் கோடு என்னவென்றால் பெரிய இன் பிளேன் போர்ஸஸ் உருவாகத் தொடங்கும் இந்தச் சுவர் விலகத் தொடங்கும் போது இன் பிளேன் கம்ப்ரெஸ்ஸன் போர்ஸஸ் உருவாகத் தொடங்கும் மேலும் இது அவுட் ஆப் பிளேன் சுவருக்கு வெளியே உள்ள திடமான அசையாத சப்போர்ட்களுக்கு எதிராகத் தள்ளப்படும்போது இது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவே அடிமட்டக் கோடு ஒரு மொமெண்ட் உருவத்தை ஆராய்வோம் எனவே என்னிடம் L நீளமுள்ள சுவர் உள்ளது இது அவுட் ஆப் பிளேன்ன் லேட்டரல் லோட்க்கு உட்பட்டது அது சுழலத் தொடங்குகிறது எனக்கு இரண்டு நகராத சப்போர்ட்கள் உள்ளன சுவர் விலகும் போது உருவாகும் கிளாம்பிங் விசை Pu என குறிப்பிடப்படுகிறது இது கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் அதிகரிக்கும் போது அந்த செக்சன் பிளாஸ்டிஃபிகேஷன்க்கு செல்கிறது எனவே நாம் அதை இறுதி நிலையில் குறிப்பிடுகிறோம் நீங்கள் பார்க்கும் கருப்பு அம்புக்குறிகள் வடிவியல் ரீதியாகக் கருதப்படும் முக்கோணப் பகுதியின் மையப்பகுதியில் அமர்ந்து சுவரின் முனைகளிலும் சுவரின் மையத்திலும் தொடர்புப் புள்ளிகள் இருக்கும் இடத்திலும் இருக்கும் எனவே இது நாம் வேலை செய்யப் போகும் ஒட்டுமொத்த வடிவவியலாகும் இப்போது இரண்டு தொகுதிகள் மீண்டும் ஒரு அடிப்படை அனுமானத்தை உருவாக்கப் போகிறது என்று கருதினால் மிட்ஸ்பான் கிராக் உருவாகியுள்ளது முனைகள் ஏற்கனவே கிராக் அடைந்து சுழற்றுவதற்கு சுதந்திரமாக உள்ளன எனவே நீங்கள் அடிப்படையில் இரண்டு திடமான தொகுதிகள் உள்ளன அவை சுழலும் இப்போது அந்த அனுமானத்தின் அடிப்படையில் உங்கள் வடிவியல் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் நீங்கள் உண்மையில் ஒரு எளிய அனாலிசிஸ் வடிவத்தில் வேலை செய்யலாம் இது ஆர்ச்சிங் ஆக்சன்யிலிருந்து வரும் கூடுதல் கபாஸிட்டியைக் கணக்கிடுகிறது எனவே நீங்கள் கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ் ஐப் பயன்படுத்தினால் இந்த வழக்கில் வெர்டிகள் பெண்டிங் சூழ்நிலைக்கு பயன்படுத்தப்படும் பெண்டிங் அனாலிசிஸ் ஐப் பார்த்தோம் ஹரிசாண்டல் பெண்டிங் சூழ்நிலைக்கு நீங்கள் அதையே பயன்படுத்தினால் அதை ஒப்பிட்டுப் பார்த்தால் லோட் சுமக்கும் கபாஸிட்டியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அது எங்கள் பயிற்சிகளில் ஒன்றாகும் அவுட் ஆப் பிளேன் சுவரின் லேட்டரல் லோட்களைச் சுமந்து செல்லும் கபாஸிட்டிக்குக் ரிஜிட் ஆர்ச்சிங் ஆக்சன் பங்களிக்கும் காரணியாக நீங்கள் கருதினால் நீங்கள் பெறும் ஆகுமெண்டேஷன் என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே இதை விரிவாக ஆராய்ந்து ஒரு சூத்திரத்தை உருவாக்குவோம் இந்த கிளாம்பிங் போர்ஸஸ் ஐ தான் நாம் ஒரு வெளிப்பாட்டிற்கு கொண்டு வரப் போகிறோம் நான் சொன்னது போல் இந்த கிளாம்பிங் போர்ஸஸ் உண்மையில் முக்கோணப் பகுதியான சுவரின் முனைகளில் பரிசீலிக்கப்படும் முக்கோணப் பகுதியின் மையப்பகுதிகளில் அமர்ந்திருக்கும் இதுவே நசுக்கப்படும் மற்றும் தொடர்பு பகுதி இப்போது Δ0 ஆக உள்ளது நீங்கள் தொடர்பின் நீளம் மற்றும் இந்த தொடர்பின் நீளம் இருப்பதாய் பார்க்கலாம் ஏனெனில் கம்ப்ரெஸ்ஸன் போர்ஸஸ் அதிகரிக்கும் போது கொத்து மெதுவாக பிளாஸ்டிஃபிகேஷன்க்கு வருகிறது எனவே அது நிகழும்போது தொடர்பு ஒரு புள்ளியில் இருந்து வரையறுக்கப்பட்ட நீளத்திற்கு மாறுகிறது மற்றும் அந்த வரையறுக்கப்பட்ட நீளம் இந்த நேரத்தில் நாம் குறிக்கும் ஒரு டெல்டா நாட் அது எவ்வளவு இருக்கும் என்பது குறித்து நீங்கள் சில அனுமானங்களைச் செய்ய வேண்டும் நிச்சயமாக இது பொருள் வலிமையைப் பொறுத்தது நாம் இங்கே பேசும் பொருள் வலிமை கொத்து பலம் ஆனால் ஒரு இணைப்பில் உங்களிடம் அலகு இல்லாமல் இருக்கலாம் மற்றும் மோர்ட்டார் ஒன்றாகச் செயல்படும் அது வெறுமனே ஒரு கூட்டுக்குள் மோர்ட்டார் ஆக இருக்கலாம் எனவே அது மோர்ட்டார் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரென்த் ஆக கூட இருக்கலாம் எனவே கிடைக்கக்கூடிய அதிகபட்ச கிளாம்பிங் விசையை உருவாக்க சுவரில் எந்தக் கட்டத்தில் எவ்வளவு நீளம் கிடைக்கப் போகிறது என்பதைப் பற்றி நாம் ஒரு அனுமானம் செய்ய வேண்டும் மீண்டும் சுவரின் தடிமன் t ஆகக் கருதப்படுகிறது மேலும் நீங்கள் சுவரில் நீளம் L மற்றும் தடிமன் t ஆகியவற்றை எடுத்துள்ளோம் எனவே சுவரில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் உண்மையில் ஆராய முடிந்தால் உங்களிடம் மூன்று ஹின்ஜ்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டு ஹின்ஜ்கள் சப்போர்ட்ஸில் உள்ளன அசையாத முனைகளைக் கொண்ட சப்போர்ட்ஸ் இருக்கும் இடத்தில் இரண்டு ஹின்ஜ்கள் உள்ளன மற்றொன்று உண்மையில் சுவரின் மிட் ஸ்பான்யில் இருக்கும் எனவே நீங்கள் மூன்று ஹின்ஜ் வளைவு உருவாவதைப் பார்க்கிறீர்கள் உண்மையில் நாம் மூன்று ஹின்ஜ்கள் கொண்ட வளைவு உருவாவதைக் காண்கிறோம் இப்போது அது தாழ்வான மூன்று ஹின்ஜ்கள் கொண்ட வளைவாக உள்ளது நிச்சயமாக நீங்கள் சுவரில் பார்த்த மாதிரியான டெப்லெக்சன் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட டெப்லெக்சன் மற்றும் நீங்கள் இவ்வளவு டெப்லெக்சன் ஐப் பார்க்க முடியாது அது மிகவும் சிறிய அளவிலான டெப்லெக்சன் ஆக இருக்கும் டெப்லெக்சன் குறுக்குவெட்டின் ஒரு பாதியின் வரிசையில் இருக்கும்போது சுவர் அடையும் உறுதியற்ற தன்மையைப் பற்றி பேசுகிறோம் எனவே சுமார் 100 மிமீ நீங்கள் அமைப்பில் தோல்வி பெறலாம் எனவே நாம் சுவரின் நீளத்திற்கு மேல் 100 மிமீ பற்றி பேசும் இந்த டெப்லெக்சன் சிறியது மற்றும் நீங்கள் மிக எளிதாக காட்சிப்படுத்த முடியாது ஆனால் பாய்ண்ட் என்னெவென்றால் மூன்று ஹின்ஜ் வளைவு ஒரு குறைந்த எழுச்சி வளைவு ஆக உள்ளது எனவே நீங்கள் உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வளைவு உருவாகிறது மற்றும் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க பெண்டிங்கை உருவாக்கினால் அது பொருள் எவ்வளவு எதிர்க்கும் என்பதைப் பொறுத்தது ஏனெனில் பொருள் உடனடியாக நசுக்கப்படக்கூடாது பொருள் கம்ப்ரெஸ்ஸன் ஐ கணிசமாக தாங்க முடிந்தால் இந்த வளைவின் எழுச்சி அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் குறிப்பிடத்தக்க எழுச்சியைப் பெற முடிந்தால் நீங்கள் தோல்வியின்றி மற்றும் சப்போர்ட்டின் இயக்கம் இல்லாமல் குறிப்பிடத்தக்க வகையில் அவுட் ஆப் பிளேன் லோட் ஐ சுவரால் தாங்க முடியும் இப்போது இந்தப் பிரச்சனையின் ஒரு பாதியை மட்டும் ஆராய்ந்து இந்த அமைப்பில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கு நெருக்கமான உறுதியான தீர்வை உருவாக்குவோம் எனவே நீங்கள் உண்மையில் மூன்று ஹின்ஜ் வளைவின் கருத்துக்கு திரும்பிச் சென்றால் அது வளைவின் எழுச்சி ru வில் கம்ப்ரெஸ்ஸன் விளைவாக Pu உருவாக்குகிறது ru இது உண்மையில் சுவரில் நீங்கள் பெறும் மெமென்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ru என்பது வளைவின் இறுதி எழுச்சி மற்றும் Pu என்பது நீங்கள் பெறும் கிளாம்பிங் போர்ஸ் ஆகும் இறுதியில் நாம் இதை ஆய்வு செய்கிறோம் Pu x ru என்பது சுவரிலேயே செயல்படும் வெளிப்புற மெமென்ட் ஐ எதிர்க்க உருவாகும் உள் ஜோடி எனவே இதில் இறுதி மெமென்ட் Pu x ru வாக இருக்கும் எனவே நான் மீண்டும் உருவத்திற்குச் சென்று நாம் பயன்படுத்தும் வெவ்வேறு குறியீடுகளை ஆய்வு செய்கிறேன் எனவே Pu என்பது கிளாம்பிங் ஃபோர்ஸ் நாம் ஆய்வு செய்யும் சுவரின் ஒரு பாதியில் இரண்டு முனைகளில் உள்ள கிளாம்பிங் ஃபோர்ஸைப் பற்றி பேசினோம் எங்களிடம் சுவரின் தடிமன் உள்ளது இது t ஒரு பாதி தடிமன் t பை 2 ஆகும் சுவர் உண்மையில் சப்போர்ட் உடன் தொடர்பு கொள்ளும் தூரம் αt ஆகும் முக்கோணப் பகுதியின் உறுதியான சப்போர்ட் உடன் தொடர்புகொள்வது நமது வரையறுக்கப்பட்ட நீளம் மற்றும் அது எவ்வளவு விரைவாக பொருள் ஐ நசுக்கத் தொடங்கும் என்பதைப் பொறுத்தது மற்றும் அந்த தூரம் αt ஆக எடுக்கப்படுகிறது மொத்த டெப்லெக்சன் சுவரின் மிட் ஸ்பான் டெப்லெக்சன் டெல்டா நாட் இங்கே இந்தக் கோட்டிற்கு இடையே உள்ள கோடு சுவரின் மையக் கோட்டில் நீங்கள் சுவரில் பெறும் அதிகபட்ச மிட் ஸ்பான் டெப்லெக்சன் ஆகும் எனவே வளைவின் எழுச்சிக்கான வெளிப்பாடுகளை நீங்கள் அனாலிசிஸ் ரீதியாக அடைய முடிந்தால் மொமெண்ட் கபாஸிட்டியை மதிப்பிடலாம் இறுதி கம்ப்ரெஸ்ஸன் விளைவாக எவ்வளவு இருக்கும் என்பதை உங்களால் மீண்டும் மதிப்பிட முடிந்தால் அந்த இடைமுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு நசுக்கும் வலிமை உள்ளது என்பதை அடிப்படையாகக் கொண்டது என்று நான் சொன்னேன் எனவே பொருள் ஸ்ட்ரென்த் இல் இருந்து நான் Pu மற்றும் ஜாமெட்ரியில் இருந்து இலட்சிய ஜாமெட்ரியில் இருந்து ஒரு வெளிப்பாட்டிற்கு வர முடியும் என்று கருதி ஆர்ச் ru வின் எழுச்சிக்கான வெளிப்பாட்டிற்கு என்னால் வர முடிந்தால் எனக்கு ஒரு சுவரின் மொமெண்ட் கபாஸிட்டி உள்ளது எனவே இந்த விஷயத்தில் ru என்பது Δ0 ஆக இருக்கும் இது t சுவரின் குறுக்குவெட்டிலிருந்து நீங்கள் கழிக்கப்படும் மொத்த மிட் ஸ்பான் டெப்லெக்சன் ஆகும் மற்றும் மீண்டும் தொடர்பில் உள்ள குறுக்குவெட்டு ஒரு ஹின்ஜ் அல்ல என்று நாம் கருதுகிறோம் ஆனால் ஒரு வரையறுக்கப்பட்ட நீளம் இருக்கிறது ஒரு முக்கோணப் பகுதியின் அனுமானத்தில் ரிசல்டன்ட் எங்கு அமர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே சுவரின் விளிம்பிலிருந்து டெப்லெக்சன் வடிவத்தைப் பொறுத்து அச்சைக் கருத்தில் கொண்டு சுவரில் ரிசல்டன்ட் அமர்ந்திருக்கும் புள்ளி ஆகும் எனவே இதை ஐ நீங்கள் இரண்டு முறை பரிசீலிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இரண்டு செக்சன்களில் நசுக்குவதைப் பெற்றுள்ளீர்கள் ஒன்று மிட் ஸ்பான் மற்றொன்று நான் மோவிங் சப்போர்ட் நான் t ஐ வெளியே எடுத்து மேலும் எளிதாக்குகிறேன் நாம் ஒரு அனுமானத்தை செய்கிறோம் எனவே இது ஒரு கடுமையான தீர்வாக இருந்தால் இது எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் உண்மையில் மதிப்பீடு செய்யலாம் ஆனால் இது கிராஸ் செக்சனில் 10 சதவிகிதம் இருக்கும் என்று நீங்கள் கருதலாம் எனவே இது மொத்த கிராஸ் செக்சனில் சுமார் 10 சதவீதமாக இங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது αt2 ஆனது 0 1 t என இருப்பது என்பது வேலை செய்வதற்கு ஒரு நல்ல அனுமானம் அதை விட அதிகமாக எதையும் பெறாமல் போகலாம் அது வேலை செய்வதற்கு மிகவும் நல்ல மதிப்பீடாகும் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாம் உண்மையில் கருதுவது என்னவென்றால் சுவர் டெப்லெக்சன் ஆவதால் அதன் ஜாமெட்ரி ஐ நீங்கள் அறிவீர்கள் ஆக்சில் சுருக்கம் உள்ளது மேலும் ஆக்சில் சுருக்கம் உண்மையில் ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கும் ஏனெனில் உங்களிடம் பெரிய டெப்லெக்சன் உள்ளன ஆக்சில் சுருக்கம் அதிகமாகும் பின்னர் தொடர்பு துண்டிக்கப்படும் இப்போது டெப்லெக்சன் சிறியதாக இருப்பதால் இந்த ஆக்சில் சுருக்கம் நிகழாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நீளம் மற்றும் தடிமன் விகிதம் இந்த விஷயத்தில் மெல்லிய விகிதம் 25 க்கும் குறைவாக இருந்தால் இது ஒரு நல்ல அனுமானமாகும் எனவே இது மீண்டும் நாம் செய்யவேண்டிய ஒரு முக்கியமான அனுமானமாகும் நீங்கள் ஒரு கடுமையான தீர்வை உருவாக்க விரும்பினால் டெப்லெக்சன் ஆன வடிவத்தின் காரணமாக ஏதேனும் சுருக்கத்தை நீங்கள் கணக்கிட வேண்டும் மாணவன் ஐயா எனக்கு புரியவில்லை Δ0 எதற்கு சமம் மாணவர் இது αt2க்கு சமமா ஆம் அது மிகவும் சமமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட αt2 க்கு சமமாக இருக்கும் ஆனால் இருப்பினும் நீங்கள் உண்மையில் αt2 தொடர்புப் பகுதி என்ன என்று பார்த்தால் αt2 என்பது தொடர்புப் பகுதி இவை சமமாக இல்லாத ஒப்பிடக்கூடிய மதிப்புகள் மாணவர் αt2 என்பது ஒரு தொடர்புப் பகுதியா αt2 என்பது தொடர்பு பகுதி மாணவர் Δ0 Δ0 என்பது மிட் ஸ்பான் டெப்லெக்சன் ஆகும் டெல்டா நாட் Δ0 திசைமாறிய வடிவத்தின் மையக் கோடுகளுக்கு இடையே Δ0 என வரையறுக்கப்படவில்லை எவ்வாறாயினும் αt என்பது தொடர்புப் பகுதியின் கணிப்பாகும் இது இந்த உயரத்தில் இருக்கும் இந்த விஷயத்தில் 0 1 t என்று நாம் மதிப்பிட்டுள்ளோம் நாம் ஆராயும் ஜாமெட்ரிக்கு அந்த இரண்டும் ஒப்பிடக்கூடிய மதிப்புகள் எனவே இந்த அனுமானத்துடன் ru இன் மதிப்பீட்டைப் பெற வேண்டுமானால் ru என்று நீங்கள் கருதினால் αt2 என்பது 0 1 t என்று நீங்கள் கருதினால் நீங்கள் முந்தைய வெளிப்பாடுக்குச் சென்று αt2 ஐ சுமார் 0 1 t என்று எழுதலாம் பின்னர் ru என்னவாக இருக்கப் போகிறது என்பதற்கான வெளிப்பாட்டைப் பெறுங்கள் எழுச்சியே இருக்கப் போகிறது எனவே நாம் யூகித்த ஜாமட்டரி இன் அடிப்படையில் இங்கு நீங்கள் சுமார் 0 933 டன் உயர்வைப் பெறுவீர்கள் எனவே அனாலிசிஸ் ரீதியாக உங்களுக்கு ru க்கு ஒரு வெளிப்பாடு தேவை மேலும் சுவரின் கபாஸிட்டி என்னவாக இருக்கும் என்பதை மதிப்பிடுவதற்கு Pu க்கான ஒரு வெளிப்பாடு தேவை நாம் அதற்குத் திரும்பி வந்து சில குறியீடுகள் எவ்வாறு ஆர்கிங் மெக்கானிசத்தைக் கணக்கிடுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகின்றன என்பதைப் பார்ப்போம் மற்றவை கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ் ஐப் பொறுத்தது எனவே இந்த ஆரம்ப வழக்கை நாம் கருதினால் அங்கு நகராத சப்போர்ட்கள் உள்ளன ஆனால் சுவருக்கும் சப்போர்ட்ற்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் நாம் வெர்டிகள் பெண்டிங்கை ஆராய்வோம் டாப் மற்றும் பாட்டம் ஆகியவை இப்போது நாம் கருத்தில் கொண்ட சப்போர்ட்கள் எனவே அது மேலே ஒரு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் மற்றும் கீழே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் மற்றும் சுவர் அவுட் ஆப் பிளேன் லோட்க்கு உட்பட்டது எனவே நீங்கள் சுவரில் வெர்டிகள் பெண்டிங் மற்றும் உருவாக்கும் அதே போன்ற மெக்கானிசத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் தொடர்பு புள்ளிகளை உருவாக்குவீர்கள் மேலும் இங்கு வளரும் தொடர்பு புள்ளிகள் காரணமாக இங்கும் இங்கும் உங்களுக்கு ரிஜிட் ஆர்ச்சிங் மெக்கானிசத்துடன் கூடிய வளைவு மற்றும் எதிர்ப்பை உருவாக்குகிறது எனவே ஜாமெட்ரி இன் காரணமாக ரிஜிட் ஆர்ச்சிங் மெக்கானிசத்தின் விஷயத்தில் நீங்கள் பெறுவது சிம்மட்ரிக் வளைவு ஆகும் நீங்கள் ஒரு சமச்சீர் பெண்டிங்கைப் பெறுவீர்கள் மேலும் மிட் ஹெயிட்டில் கிராக் ஏற்படுகிறது என்ற அனுமானத்துடன் எனவே மிட் ஹெயிட்ட கிராக்க்கு மேலே உள்ள உறுதியான பிளாக்கின் பிரீ பாடி வரைபடத்தையும் மிட் ஹெயிட்டி கிராக்க்கு கீழே உள்ள உறுதியான பிளாக்கையும் நீங்கள் ஆய்வு செய்தால் மேல் பிளாக்கின் மிட் ஹெயிட்டிலும் கீழ் பிளாக்கின் மிட் ஹெயிட்டிலும் செயல்படும் லேட்டரல் போர்ஸ்யின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கும் இங்கே கீழே உள்ள பிளாக் pr ரிஜிட் ஆர்ச்சிங் மெக்கானிசத்துடன் நடக்கிறது என்று நாம் கருதுகிறோம் எனவே இரண்டு தொகுதிகளில் செயல்படும் திடமான வளைவு மெக்கானிசம் prh2 மற்றும் prh2 prh2 ஆகியவற்றுடன் தொடர்புடைய லேட்டரல் லோட் இப்போது உங்களிடம் சமச்சீர் உள்ளது வலதுபுறம் மிட் ஹெயிட்டில் காற்றோட்ட விளிம்பிலும் மேல் மற்றும் கீழ் லீவர்ட் விளிம்பிலும் ஹின்ஜ் உள்ளது எனவே அது உங்களுக்கு அமைப்பில் சமச்சீர்மையை அளிக்கிறது மற்றும் மேலே உள்ள தொடர்பு புள்ளியைப் பற்றிய தருணங்களை நாம் எடுத்துக் கொண்டால் மேலே உள்ள புள்ளி a இல் உள்ள தருணங்களின் சமநிலையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் மீண்டும் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பெண்டிங் ஒரு வழி வளைவு ஆகிய இரண்டிற்கும் செல்லுபடியாகும் நாம் இப்போது ஆய்வு செய்ய போகிறோம் என்றால் ஒரு இடைவெளி முன்னிலையில் என்ன நடக்கிறது என்றால் அமைப்பில் உங்களுக்கு முன்பு கிடைத்த அந்த சமச்சீர் இல்லை எனவே இங்கே என்ன நடக்கும் என்று ஆராய்வோம் மேல் வலதுபுறத்தில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது எந்த காரணத்திற்காகவும் உருவாக்கப்படுகிறது கட்டுமான குறைபாடு அல்லது பொருள் கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் பல உள்ளது எனவே சுவர் மற்றும் சப்போர்ட் ஐப் பிரிக்கும் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இருப்பினும் இந்த இடைவெளி குறைவாக இருக்க வேண்டும் உங்களிடம் அதிக இடைவெளி இருந்தால் அது எந்த ஆர்ச்சிங் ஆக்சன்யையும் உருவாக்காது எனவே அது உண்மையில் ஒரு கான்டிலீவர் சுவராக செயல்படும் இருப்பினும் இந்த விஷயத்தில் இடைவெளியின் வரம்புக்குட்பட்ட மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்வோம் ஆனால் இதுபோன்ற சூழ்நிலைகள் இருந்தால் சுவர் உண்மையில் சுழல வேண்டும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட சுழற்சியை சுழற்றிய பிறகு அது இந்த டாப் பாயிண்ட் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே அது நிகழும்போது மற்றும் நீங்கள் பிரீ பாடி வரைபடத்தை ஆய்வு செய்தால் உடனடியாக தொடர்பு நிறுவப்பட்டு ஹின்ஜ்கள் உருவாகும் போது மேல் காற்று நோக்கிய பக்கத்தில் ஒரு ஹின்ஜ் இருக்கும் ஒரு ஹின்ஜ் நடுத்தர இடைவெளியில் காற்றோட்டப் பக்கத்தில் உருவாகிறது மற்றும் கீழ் புறத்தில் லீவர்ட் பக்கத்தில் ஒரு ஹின்ஜ் உருவாகும் இப்போது முன்பு இருந்த சமச்சீர்நிலை உங்களிடம் இல்லை மேலும் இந்த வழக்கில் உருவாகும் சமச்சீரற்ற வளைவு உங்களிடம் உள்ளது பிரீ பாடி வரைபடத்தை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் காற்றினால் தூண்டப்பட்ட எதிர்வினைகள் இங்கே pgh2 சப்ஸ்கிரிப்ட் g என்பது இடைவெளியில் ஆர்ச்சிங் ஆக்ஷன் pgh2 காற்றோட்டப் பக்கத்தில் உங்களுக்கு இரண்டு ஹின்ஜ்கள் உள்ளன எனவே pg h4 மற்றும் pg h4 எதிர்வினைகள் காற்றோட்டப் பக்கத்தில் இருக்கும் ஹின்ஜ்ல் உள்ளன கீழ்த் தொகுதியில் காற்றோட்டப் பக்கத்தில் pg h4 இருக்கும் அதேசமயம் நீங்கள் லீவர்ட் பக்கத்தில் உள்ள ஹின்ஜ்ல் ஒரே ஒரு தொடர்பு புள்ளியை மட்டுமே வைத்திருக்கிறீர்கள் எனவே சமநிலை மூலம் மேலும் இது முந்தைய வழக்கை விட 50 சதவீதம் குறைவாகும் நீங்கள் முந்தைய வழக்கில் கடுமையான ஆர்ச்சிங் நடவடிக்கை 8Pth2 ஸ்கொயர் ஐ நாம் பெற்றுள்ளோம் இங்கே இந்த அனுமானங்களின் மூலம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் கிராக் மிட் ஹெயிட்டில் நிகழ்கிறது என்ற இரண்டு அடிப்படை அனுமானங்களை நாம் செய்துள்ளோம் மேலும் நாம் செய்யும் இரண்டாவது அனுமானம் எளிமைப்படுத்தப்பட்ட அனாலிசிஸ் ஆகும் அங்கு ஹின்ஜ் தானே நிகழ்கிறது என்று கருதுகிறோம் கம்ப்ரெஸ்ஸன் ஒரு புள்ளி மற்றும் அது ஒரு ஹின்ஜ் எனவே இது மற்றொரு அனுமானம் ஆனால் குறுக்குவெட்டின் ப்ளாஸ்டிஃபிகேஷன் உண்மையில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த எளிமைப்படுத்தப்பட்ட அனுமானம் நீங்கள் கேப்ட் ஆர்ச்சிங் மற்றும் இடைவெளிக்கு அப்பால் நீங்கள் கிளாம்பிங்கை அணிதிரட்ட முடிந்தால் 50 சதவிகிதம் குறைப்பு என்று கூறுகிறது இடைவெளி இருக்கிறதா என்று பார்ப்பீர்கள் எனவே மீண்டும் கேப்ட் ஆர்ச்சிங் மெக்கானிசம் ஆனது நாம் பார்க்கும் எளிமைப்படுத்தப்பட்ட ஜாமட்டரி இன் காரணமாக கிடைக்கும் இடைவெளியில் சில வரம்புகள் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இடைவெளியை மதிப்பிட்டால் அல்லது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச இடைவெளி என்று கூறினால் ஆர்கிங் ஆக்சன் உருவாகும் ஜாமெட்ரி ரீதியாக வெர்டிகள் பெண்டிங் அல்லது ஹரிசாண்டல் பெண்டிங் நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் அனுமதிக்கக்கூடிய வரம்புக்குட்பட்ட இடைவெளியை நீங்கள் அடையலாம் எனவே சுவர் சுழலும் மற்றும் தொடர்புக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் இடைவெளி அதிகமாக இருந்தால் அது சுழலும் மற்றும் நீங்கள் தொடர்பை இழக்க நேரிடும் எனவே அதிகபட்ச இடைவெளி என்ன எனவே நீங்கள் எளிய ஜாமெட்ரி உடன் சுவரின் சுழற்சியைத் தவிர்க்கலாம் நாம் பார்க்கும் சுவரின் நீளம் L மற்றும் இரண்டு இடைவெளிகள் நம்மிடம் இருக்கிறது திடமான அசையாத சப்போர்ட்கள் இரண்டு முனைகளிலும் நீங்கள் பார்க்கும் கருப்பு பெட்டிகளாகும் உங்களிடம் இரண்டு இடைவெளிகள் இருந்தால் அந்த இடைவெளிகள் g2 மற்றும் g2 க்கு சமம் என்று மீண்டும் கருதினால் எளிய ஜாமெட்ரி மூலம் இந்த அதிகபட்ச g என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அடையலாம் இங்கே அனுமானம் என்னவென்றால் அந்தத் தொகுதி ஒரு முறை திடமான பிளாக்காக நகர்கிறது கிராக் தானே உருவாகிறது இந்த கிராக் உண்மையில் டெப்லெக்சன் மூலம் மட்டுமே மூடப்படும் எனவே கிராக் ஆனது டெப்லெக்சன் ஆல் மட்டுமே மூடப்படும் எனவே சுவர் எவ்வளவு டெப்லெக்சன் ஆக வேண்டும் மீண்டும் மிட்ஸ்பான் டெப்லெக்சன் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதற்கான தோராயமான மதிப்பீட்டை நீங்கள் செய்யலாம் இது தொடர்பு நிறுவப்பட்டதை உறுதிசெய்யும் பின்னர் கேப்ட் ஆர்ச்சிங் நடவடிக்கையின் கணக்கின் மூலம் கெப்பாசிட்டியை மதிப்பிடலாம் எனவே அந்த இடைவெளியானது ஒவ்வொரு முனையிலும் g2 என்று வைத்துக்கொள்வோம் இடைப்பட்ட இடைவெளியில் எவ்வளவு டெப்லெக்சன் தேவைப்படுகிறது எனவே நீங்கள் இடைவெளியை மூடிவிட்டு மீண்டும் ஜாமட்டரி யில் இருந்து இது சுமார் gL4t என்று ஜாமட்டரி ஆப் டெப்லெக்சன் லிருந்து தோராயமான மதிப்பீட்டைச் செய்யலாம் எனவே எளிமைப்படுத்தப்பட்ட அனுமானங்கள் ஆனால் இடைவெளியை உறுதிப்படுத்த நீங்கள் செய்யக்கூடிய விரைவான சோதனைகள் இடைவெளியை மூடலாம் மற்றும் சுவரின் கபாஸிட்டி மேம்பாட்டை மதிப்பிடுவதற்கு ஆர்ச்சிங் ஆக்சன் பயன்படுத்தப்படலாம் எனவே நீங்கள் மிகவும் கடுமையான விரிவான கணக்கீடுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எளிய கட்டமைப்பாகும் எனவே நாம் உருவாக்கிய வெளிப்பாடுகளின் அசல் தொகுப்பிற்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் ஒரு இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியானது சுவரின் லோட் தாங்கும் கபாஸிட்டியைக் குறைக்க வழிவகுக்கும் என்பதை நாம் கண்டோம் ஆர்ச்சிங் ஆக்சன் ஏற்கனவே அவுட் ஆஃப் பிளேன் இல் உள்ள சுவரின் லோட் தாங்கும் கபாஸிட்டியை மேம்படுத்துகிறது ஆனால் ரிஜிட் ஆர்ச்சிங் கேஸைப் பொறுத்தவரை உங்களுக்கு இடைவெளி இருந்தால் நீங்கள் லோட் சுமக்கும் கபாஸிட்டி ஐ குறைக்க போகிறீர்கள் நாம் அதை மதிப்பீடு செய்ய முடியுமா பதில் என்னவென்றால் முடியும் எனவே நாம் முன்பு வளைவின் எழுச்சி என்ன என்பதைப் பற்றிய அனாலிசிஸ் எஸ்டிமேட் ஐ உருவாக்கி இருந்தோம் இடைவெளி ஆனது வளைவின் எழுச்சியைக் குறைக்க வழிவகுக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே நாம் முன்பு பயன்படுத்திய அதே எக்ஸ்ப்ரெஷனில் தொடர்பு பகுதியைப் பார்க்கும் காம்போனென்ட் இருந்தது அதில் மூடப்பட வேண்டிய இடைவெளியை அல்லது உயர்வில் இழப்பை உருவாக்கும் இடைவெளியை அறிமுகப்படுத்தினால் நாம் இங்கே வெளிப்பாட்டில் gL4t ஐக் கொண்டு வரலாம் பின்னர் வளைவின் மொத்த எழுச்சியை விரிவுபடுத்துவது இடைவெளியை மூடுவதற்குத் தேவைப்படும் டெப்லெக்சன் மூலம் சமரசம் செய்யப் போகிறது இடைவெளியை மூடுவதற்கு சுவர் டெப்லெக்சன் ஆக வேண்டும் இடைவெளியை மூடுவதற்கு முன்பு நாம் பார்த்த gL4t ஆல் சுவர் டெப்லெக்சன் ஆக வேண்டும் ஆனால் அதைச் செய்வதன் மூலம் நீங்கள் அசல் உயர்வு ru ஐ இழக்கிறீர்கள் மற்றும் அந்த உயர்வு இப்போது gL4t ஆல் சமரசம் செய்யப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் உங்களின் ஒட்டுமொத்த ru ஆனது அசல் 0 933 t ஆக இருக்கலாம் இது நாம் செய்த அனுமானங்களின் மூலம் கிடைக்கப் பெற்றோம் மேலும் gL4t ஆல் குறைக்கப்பட்டது எனவே இங்கே நீங்கள் ru இன் மதிப்பீட்டைப் பெறவும் பின்னர் Mu என்ற மொமெண்ட் கபாஸிட்டிக்கு செல்லவும் இது Pu இன்டு ru ஆக இருக்கிறது இடைவெளி இருப்பதால் நீங்கள் பெறும் லோட் தாங்கும் கபாஸிட்டியில் எவ்வளவு குறைகிறது என்பதைப் பார்க்கவும் எனவே கிடைக்கக்கூடிய வளைவின் உயரத்தைக் குறைக்கும் ஒன்று இடைவெளியை விளக்குவது என்பது கேப்ட் ஆர்ச்சிங் மெக்கானிசத்தின் பிஸிக்கல் ரெப்ரசெண்டேஷன் ஆகும் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் Mu குறைவாக இருக்கும் எனவே நான் கூறியது போல் உங்கள் வடிவமைப்பில் சுவரின் லோட் தாங்கும் கபாஸிட்டியை மதிப்பிடுவதில் நீங்கள் நன்மையாகப் பயன்படுத்தக்கூடிய இந்த வகையான நிகழ்வுக்கு குறியீடுகள் எவ்வாறு கணக்குக் காட்டுகின்றன என்பதைப் பார்ப்பது அறிவுறுத்தலாக இருக்கும் எனவே பிரிட்டிஷ் குறியீடு உண்மையில் ஆர்ச்சிங் ஆக்சன்யை எளிதாக்கும் மற்றும் கணக்கிட உதவும் வெளிப்பாடுகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது BS 5628 தான் இந்த வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் வெர்டிகள் பெண்டிங் அல்லது ஹரிசாண்டல் பெண்டிங்கை த்ரஸ்ட் போர்ஸ் ஆக கணக்கிடுகிறீர்கள் Pu என்பது ஒரு த்ரஸ்ட் போர்ஸ் பெர் யூனிட் ஹெயிட் அல்லது சுவரின் நீளம் த்ரஸ்ட் போர்ஸஸ் என்பது நாம் Pu ஐப் பார்த்துக் கொண்டிருந்த கிளாம்பிங் போர்ஸ் ஆகும் எனவே மோர்ட்டார் இன் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் அடிப்படையில் குறியீடு இதை மதிப்பிடுகிறது நான் முன்பு குறிப்பிட்டது போல நகராத சப்போர்ட்க்கும் செங்கல் சுவருக்கும் இடையிலான இடைமுகத்தில் அதன் மஸோன்றி இருக்கும் இருப்பினும் அந்த இடைமுகம் உண்மையில் பலவீனமான மெட்டீரியல் ஆகும் அங்கேயேதான் மோர்ட்டார் ஜாயின்ட் இருக்கும் எனவே பலவீனமான பொருளின் ஸ்ட்ரென்த் ஐப் பயன்படுத்துவது நியாயமானது மற்றும் சிறந்தது எனவே பிரிட்டிஷ் குறியீட்டில் உள்ள வெளிப்பாடு உண்மையில் தொடர்புகளில் இருக்கும் மோர்ட்டார் ஜாயின்ட்களின் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் ஐப் பயன்படுத்துகிறது மற்றும் இது ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நீங்கள் உண்மையில் கம்போசிட் மஸோன்றி மோர்ட்டார் மற்றும் மஸோன்றி யூனிட் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினைக் கொண்டிருந்தால் நீங்கள் அதிக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஐப் பெறலாம் ஆனால் கன்சர்வேட்டிவ்லி நீங்கள் இரண்டில் குறைவானதைக் கருதுகிறீர்கள் மற்றும் குறியீடு ஒரு வெளிப்பாடு ஐக் கொடுக்கிறது எனவே அது எப்படி வந்தது என்பதை மட்டும் ஆராய்வோம் எனவே இப்போது ஹின்ஜ் ஒரு புள்ளியில் உருவாகிறது என்று கருதுவதற்குப் பதிலாக ஒரு வரையறுக்கப்பட்ட நீளம் மற்றும் வரையறுக்கப்பட்ட நீளம் மீது பொருளின் பிளாஸ்டிஃபிகேஷன் இருக்கும் எனக் கருதுகிறோம் எனவே நாம் முன்பு பார்த்த அதே வெளிப்பாடு ஆனால் இப்போது அது ஒரு சரியான ஹின்ஜ் அல்ல ஆனால் ஒரு வரையறுக்கப்பட்ட நீளத்திற்கு மேல் எனவே அந்த இடத்தில் உள்ள ஸ்ட்ரெஸ் பிளாக் ஐ நீங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்திருந்தால் ஸ்ட்ரெஸ் பிளாக் அளவுருக்களை கம்ப்ரெஸ்ஸனில் இறுதியில் மோர்டரில் கொண்டு வாருங்கள் எனவே 0 1 t என்ற வரையறுக்கப்பட்ட நீளம் உள்ள ஸ்ட்ரெஸ் பிளாக் என்பது முந்தைய வெளிப்பாடுகளின் தொகுப்பில் நாம் கருதும் தொடர்புப் பகுதி ஆக மொத்த கிராஸ் செக்சனில் 10 சதவிகிதம் ஸ்ட்ரெஸ் பிளாக்ன் அகலம் மற்றும் மெட்டீரியல் ஐ மென்மையாக்குகிறது எனவே மோர்டாரின் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் இல் 85 சதவிகிதம் மற்றும் அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் உடன் நீங்கள் மொமெண்ட் சமநிலையை இதில் எழுதினால் நாம் முன்பு ஊகித்த படத்தில் டாப் ஹின்ஜ் p ஆகும் இதில் h அல்லது L ஆனது வெர்டிகள் பெண்டிங் அல்லது ஹரிசாண்டல் பெண்டிங்கைப் பொறுத்து இருக்கலாம்

எனவே மஸோன்றி வேலைகளில் கிடைக்கும் ஆர்ச்சிங் மெக்கானிசம் காரணமாக வரக்கூடிய கிளாம்பிங் படைகளில் வெர்டிகள் ஆகவோ அல்லது ஹரிசாண்டல் ஆகவோ ஒரு வழி பெண்டிங் செயலைக் கணக்கிடுவதற்கான வழி இதுவாகும் நான் இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் அவுட் ஆப் பிளேன் பெண்டிங்கை கருத்தில் கொள்ள வேண்டிய கடைசி அம்சமாக இரு வழி பெண்டிங்கை ஆராயத் தொடங்குவோம்